வணக்கம் மற்றும் செக்யூர் சிஸ்டம் இன்ஜினியரிங் பாடத்திட்டத்தில் இந்த விரிவுரைக்கு வரவேற்கிறோம் முந்தைய சொற்பொழிவில் அக்சஸ் கன்ட்ரோல் வழிமுறைகளைப் பார்த்து வருகிறோம் குறிப்பாக நாம் டிஸ்க்ரிஷனரி அக்சஸ் கன்ட்ரோல் ஐ பார்த்து வருகிறோம் மற்றும் டிஸ்க்ரிஷனரி அக்சஸ் கன்ட்ரோல் வழிமுறைகள் செயல்படுத்தப்படும் யூனிக்ஸ் லினக்ஸ் அமைப்புகளில் உள்ள வழிமுறைகளையும் நாம் பார்த்தோம் இந்த சொற்பொழிவில் டிஸ்க்ரிஷனரி அக்சஸ் கன்ட்ரோல் இன் குறைபாடுகளைப் பார்ப்போம் பின்னர் இன்பர்மேஷன் ஃப்ளோ அடிப்படையாகக் கொண்ட வலுவான அக்சஸ் கன்ட்ரோல் பொறிமுறையைப் பார்ப்போம் எனவே இந்த விரிவுரையில் டிஸ்க்ரிஷனரி அக்சஸ் கன்ட்ரோல் இன் குறைபாடுகளைத் தொடங்குகிறோம் எனவே அடிப்படையில் எங்களுக்கு A B மற்றும் C ஆகிய மூன்று பாடங்கள் உள்ளன என்று கூறலாம் மற்றும் A என்பது ஒரு கோப்பின் உரிமையாளர் என்றும் அவர் கோப்பைப் படிக்க B க்கு அணுகலை வழங்குகிறார் என்றும் அக்சஸ் கன்ட்ரோல் மேட்ரிக்ஸ் போன்ற அடிப்படை போன்றவற்றில் இது எவ்வாறு சாத்தியமானது என்பதை முந்தைய விரிவுரையிலிருந்து நாம் அறிவோம் அக்சஸ் கன்ட்ரோல் மேட்ரிக்ஸில் இந்த பொருளுடன் தொடர்புடைய செல் இல் கோப்பு மற்றும் பொருள் அதில் உரிமையைக் கொண்டிருக்கும் இப்போது பொருள் அந்தக் கோப்பின் உரிமையாளராக இருப்பதால் கோப்பைப் படிக்க அவர் மற்றொரு பொருள் B க்கு அணுகலை வழங்க முடியும் மேலும் இது B மற்றும் இந்த குறிப்பிட்ட கோப்பிற்கு ஒத்த செல் இல் உள்ள வாசிப்பு பண்புகளை உள்ளிடுவதன் மூலம் செய்யப்படுகிறது ஆகவே டிஸ்க்ரிஷனரி அக்சஸ் கன்ட்ரோல் என்னவென்றால் B ஐ கோப்பை மட்டுமே படிக்க அனுமதிக்கும் அதை எழுதவோ இயக்கவோ அல்லது இந்த குறிப்பிட்ட கோப்பில் வேறு எந்த செயலையும் செய்ய முடியாது இந்த குறிப்பிட்ட கோப்பை அணுகக்கூடிய ஒரே உரிமையாளர் அல்லாதவர் என்று இந்த பொருள் B மேலும் கருதுகிறது அந்த குறிப்பிட்ட அமைப்பில் வேறு யாரும் கோப்பைப் படிக்க முடியாது என்று அர்த்தம் எனவே டிஸ்க்ரிஷனரி அக்சஸ் கன்ட்ரோல் சரிபார்க்காதது என்னவென்றால் இந்த பாடம் B கோப்பின் நகலை உருவாக்கி முற்றிலும் புதிய கோப்பை உருவாக்க முடியும் மேலும் இந்த கோப்பை பிற பாடங்களுக்கு அனுப்பலாம் இவ்வாறு நாம் பார்ப்பது என்னவென்றால் பொருள் A ஆல் உருவாக்கப்பட்ட கோப்பு மற்றும் பாடம் B ஆல் மட்டுமே படிக்கப்பட வேண்டும் என்பதாகும் அந்த கோப்பில் உள்ள தகவல்கள் C போன்ற பிற பாடங்களுக்கும் செல்கின்றன அவர் உண்மையில் அந்த கோப்பிலிருந்து தகவல்களைப் பெறவில்லை என்று கருதப்படுகிறது எனவே அடிப்படையில் டிஸ்க்ரிஷனரி அக்சஸ் கன்ட்ரோல் இன் முக்கிய குறைபாடு என்னவென்றால் அது இன்பர்மேஷன் ஃப்ளோ ஐ அக்கறை கொள்ளவில்லை இந்த குறிப்பிட்ட கோப்பின் உள்ளடக்கங்களை வேறொரு பாடத்திற்கு நகலெடுப்பதைத் தடுக்க பொருள் B ஐ சரிபார்க்க முடியாது இந்த குறிப்பிட்ட சொற்பொழிவில் இன்பர்மேஷன் ஃப்ளோ கொள்கைகளின் அடிப்படையில் அக்சஸ் கன்ட்ரோல் இன் வலுவான வடிவத்தைப் பார்க்கிறோம் இந்தக் கொள்கைகளுடன் இது பொருள் B க்கு வேறு எந்த பொருளுக்கும் தகவல்களை அனுப்புவதைத் தடுக்கும் டிஸ்க்ரிஷனரி அக்சஸ் கொள்கைகளின் மற்றொரு சிக்கல் ட்ரோஜன் ஹார்ஸஸ்களுடனான பிரச்சினை அடிப்படையில் ஒரு பாடம் B என்பது ஒரு அமைப்பில் இயங்கும் ஒரு செயல்முறை என்று நீங்கள் கருதலாம் எனவே பாடம் B ஒரு ட்ரோஜன் ஹார்ஸஸ் ஆல் பாதிக்கப்படும்போது ட்ரோஜன் அனைத்து பொருள்களின் சலுகைகளையும் பெறுகிறது இன்பர்மேஷன் ஃப்ளோ கொள்கைகளுடன் கணினியில் உள்ள ஒவ்வொரு பொருளும் ஒரு குறிப்பிட்ட பாதுகாப்பு வகுப்பிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது எடுத்துக்காட்டாக இங்கு நாம் மூன்று பாதுகாப்பு வகுப்புகள் A B மற்றும் C ஐக் காண்கிறோம் பாதுகாப்பு வகுப்பில் உள்ள பொருள் A இவை முக்கியமாக இந்த நீல நிற பொருள்கள் பாதுகாப்பு வகுப்பில் B இல் உள்ள பொருட்கள் பச்சை நிற பொருட்களிலும் பாதுகாப்பு வகுப்பு C இல் உள்ளவை மஞ்சள் பொருள்கள் இப்போது கணினி வழங்கும் சில விதிகள் இந்த பாதுகாப்பு வகுப்புகளுக்கு இடையில் இன்பர்மேஷன்களை ஃப்ளோ செய்ய அனுமதிக்கும் எனவே இந்த இன்பர்மேஷன் ஃப்ளோ இந்த மூன்று பாதுகாப்பு வகுப்பால் வரையறுக்கப்படுகிறது இது இந்த அம்பு அடையாளமாக இருக்கும் ஃப்ளோ ஆபரேட்டர் பின்னர் ரிலேஷன்ஷிப் ஐ சேர்க்கவும் எனவே பாதுகாப்பு வகுப்புகளில் இன்பர்மேஷன் எவ்வாறு ஃப்ளோ செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்க விதிகளை நாம் உண்மையில் வரையறுக்கலாம் எடுத்துக்காட்டாக இது போன்ற ஏதாவது எழுதினால் B இலிருந்து A க்கு பாய்கிறது B இலிருந்து இன்பர்மேஷன்கள் A க்கு பாயலாம் அதாவது இன்பர்மேஷன்கள் பாதுகாப்பு வகுப்பு A க்கு B இலிருந்து பாய்கிறது அதேபோல் C இலிருந்து இன்பர்மேஷன்கள் B க்கு பாய்கிறது மற்றும் B இலிருந்து A க்கு இன்பர்மேஷன் பாய்கிறது டாமினன்ஸ் ரிலேஷன் என்று அழைக்கப்படுவதைப் பயன்படுத்துவதன் மூலம் அதே விஷயத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் மற்றொரு வழி இந்த குறியீட்டில் நாம் சொல்வது என்னவென்றால் A ஐ B டாமினேட் செய்யும் B ஐ C டாமினேட் செய்யும் ஏனென்றால் B இல் உள்ள பொருட்களின் அனைத்து தகவல்களையும் A பெற முடியும் எனவே A ஐ B டாமினேட் செய்யும் மேலும் பாதுகாப்பு வகுப்பு C இல் உள்ள அனைத்து தகவல்களையும் நாம் பெறலாம் எனவே B ஐ C டாமினேட் செய்யும் மேலும் ஜாய்ன் ரிலேஷன் எனப்படும் ஒன்றை வரையறுக்கிறோம் எனவே இந்த ஜாய்ன் ரிலேஷன் இரண்டு வகுப்புகளிலிருந்து தகவல்களை இணைப்பதன் மூலம் எவ்வாறு சட்டப்பூர்வ தகவல்களைப் பெறுகிறது என்பதை வரையறுக்கிறது பாதுகாப்பு வகுப்பு B இல் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட பொருளை எடுத்து பாதுகாப்பு வகுப்பு A இல் உள்ள மற்றொரு பொருளை எடுத்துக்கொள்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம் இந்த இரண்டு பொருள்களை அடிப்படையாகக் கொண்ட மூன்றாவது பொருளை உண்மையில் உருவாக்குகிறோம் என்று வைத்துக்கொள்வோம் இது பச்சை பொருள் மற்றும் நீல பொருள் எனவே ஜாய்ன் ரிலேஷன் இந்த மூன்றாவது பொருளின் பாதுகாப்பு வகுப்பை வரையறுக்கும் சில எடுத்துக்காட்டுகளுடன் இதைச் சொல்லலாம் எனவே இன்பர்மேஷன் ஃப்ளோ மிகக் கடுமையான வடிவத்தை எடுத்து வகுப்புகளுக்கு இடையில் எந்த இன்பர்மேஷன்களும் ஃப்ளோ செய்ய முடியாத ஒரு குறிப்பிட்ட வழக்கை எவ்வாறு வரையறுக்க முடியும் என்பதைக் காண்பிக்கும் எனவே இதுதான் இங்கே இந்த எடுத்துக்காட்டு இந்த எடுத்துக்காட்டில் நாம் காண்பது இதுதான் பாதுகாப்பு வகுப்புகளை A1 முதல் AN வரை அமைப்பதன் மூலம் வரையறுக்கிறோம் அங்கு A1 மிகக் குறைந்த பாதுகாப்பு வகுப்பு மற்றும் AN மிக உயர்ந்த பாதுகாப்பு வர்க்கம் பின்னர் தகவல் A1 இலிருந்து AN க்கு வேறு எங்கும் செல்ல முடியாது என்பதை நாம் வரையறுக்கிறோம் எனவே கவனிக்கவும் ஒரு குறிப்பிட்ட வகுப்பில் உள்ள பொருள்களுக்கு இடையில் மட்டுமே இன்பர்மேஷன் ஃப்ளோ முடியும் வெவ்வேறு பாதுகாப்பு வகுப்புகளில் அல்ல என்பதை இன்பர்மேஷன் ஃப்ளோ இல் நாம் வரையறுக்கிறோம் ஆகவே AI உடன் AI இணைவது AI இன் பிற பொருளை உங்களுக்குத் தரும் ஜாய்ன் ரிலேஷன் ஐ பின்வருமாறு வரையறுக்கிறோம் எனவே இதன் பொருள் என்னவென்றால் ஒரு குறிப்பிட்ட பாதுகாப்பு வகுப்பில் நாம் இரண்டு பொருள்களை எடுத்து இந்த இரண்டு பொருள்களுடன் இணைந்தால் அது ஒரே பாதுகாப்பு வகுப்பில் மூன்றாவது பொருளை உருவாக்கும் இப்போது இன்பர்மேஷன் ஃப்ளோ இருக்க விரும்பாத வகுப்புகளுக்கு இடையில் இந்த வலுவான அனுமானத்தைத் தளர்த்துவோம் மற்றொரு பாதுகாப்பு உதாரணத்தைக் காண்போம் அங்கு குறைந்த பாதுகாப்பு வகுப்பிலிருந்து உயர் பாதுகாப்பு வகுப்பிற்கு மட்டுமே இன்பர்மேஷன் ஃப்ளோ ஐ அனுமதிக்கிறோம் மாறாக அல்ல எனவே நாம் வரையறுப்பதற்கு முன்பு பாதுகாப்பு வகுப்பு A1 முதல் AN வரை குறைந்த முதல் உயர் வரை மற்றும் ஃப்ளோ ஆபரேஷன் பின்வருமாறு வரையறுக்கிறது A இன் J என்பது A இன் I க்கு பாய்கிறது J ஐ விட குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருந்தால் மட்டுமே இது ஒரு குறைந்த வகுப்பிலிருந்து உயர் வகுப்பிற்கு இன்பர்மேஷன் ஃப்ளோ ஐ அனுமதிக்கும் இதேபோல் ஜாய்ன் ரிலேஷன் பின்வருமாறு வரையறுக்கப்படுகிறது AI AJ உடன் இணைகிறது உங்களுக்கு AI ஐ வழங்கும் குறைந்த பாதுகாப்பு வகுப்பிலிருந்து அதிக பாதுகாப்பு வகுப்பிலிருந்து நீங்கள் தகவல்களைச் சேர்க்கும்போது நிகர முடிவு ஒரு பொருள் உயர் பாதுகாப்பு வர்க்கமாகும்எனவே இந்த எடுத்துக்காட்டுடன் நாம் எதை அடைகிறோம் என்றால் இன்பர்மேஷன் ஃப்ளோ குறைந்த அளவிலிருந்து உயர்வுக்கு மட்டுமே செல்லும் என்பதை நினைவில் கொள்க எனவே இது நீங்கள் சிந்திக்கக்கூடிய ஒன்று பின்வரும் பாதுகாப்புக் கொள்கையைக் கொண்ட ஒரு நிறுவனம் உள்ளது என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு மேலாளரால் செய்யப்பட்ட ஒரு ஆவணத்தை நிறுவனத்தின் பிற மேலாளர்களால் மட்டுமே படிக்க முடியும் மற்றும் எந்தவொரு தொழிலாளியும் அந்த குறிப்பிட்ட ஆவணத்தைப் படிக்க முடியாது ஒரு தொழிலாளி உருவாக்கிய ஆவணத்தை அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தில் உள்ள பிற தொழிலாளர்களால் மட்டுமே படிக்க முடியும் மேலும் அந்த மேலாளருக்கு அந்த குறிப்பிட்ட ஆவணத்தைப் படிக்க எந்த அணுகலும் இருக்கக்கூடாது பொது ஆவணங்கள் என்று அழைக்கப்படும் மூன்றாம் வகுப்பு ஆவணங்களைச் சுற்றி இந்த பொது ஆவணங்களை மேலாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் இருவரும் படிக்க முடியும் இப்போது நீங்கள் இந்த குறிப்பிட்ட நிறுவனத்திற்கான பாதுகாப்பு வகுப்புகளை எவ்வாறு வரையறுப்பீர்கள் என்பதைப் பற்றி சிந்திக்க வேண்டும் இந்த குறிப்பிட்ட பாதுகாப்புக் கொள்கையை அடைவதற்கான ஃப்ளோ ஆபரேட்டர் என்னவாக இருக்க வேண்டும் மேலும் இந்த குறிப்பிட்ட செக்யூரிட்டி ஃப்ளோ கொள்கையை அடைய ஜாய்ன் ஆபரேட்டர் என்னவாக இருக்க வேண்டும் மேன்டடரி அக்சஸ் கன்ட்ரோல் பொறிமுறையை இப்போது பார்ப்போம் எனவே MAC அல்லது மேன்டடரி அக்சஸ் கன்ட்ரோல் பொறிமுறையானது மல்டி லெவல் செக்யூரிடி கொள்கை அல்லது ஒரு MLS கொள்கையின் மிகவும் பொதுவான வடிவமாகும் இந்த குறிப்பிட்ட கொள்கையில் நாம் நான்கு அக்சஸ் வகுப்புகளை வரையறுக்கிறோம் இவை டாப் சிக்ரெட் சிக்ரெட் இரகசியமான மற்றும் வகைப்படுத்தப்படாதது கணினியில் உள்ள ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு குறிப்பிட்ட வகைப்பாடு நிலை வழங்கப்படுகிறது இது ஒரு பொருளாகும் இந்த அமைப்பை டாப் சிக்ரெட் சிக்ரெட் இரகசியமான மற்றும் வகைப்படுத்தப்படாதது என வகைப்படுத்தலாம் இதேபோல் அந்த அமைப்பின் பயனரைப் போன்ற ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட அனுமதி நிலை வழங்கப்படுகிறது எனவே ஒரு எடுத்துக்காட்டுக்கு அந்த அமைப்பில் ஒரு பொருள் X இருந்தால் அந்த பொருள் டாப் சிக்ரெட் சிக்ரெட் இரகசியமான மற்றும் வகைப்படுத்தப்படாதது ஒரு அனுமதி அளவைப் பெறுகிறது இந்த அனுமதி மற்றும் வகைப்பாடு நிலைகளின் அடிப்படையில் எந்தெந்த பாடங்களில் எந்த பொருளை அணுகலாம் என்பதை தீர்மானிக்க விதிகளை வரையறுக்கலாம் எனவே MLS கொள்கையின் பெல் லாபாதுலா மாதிரியின் பொதுவான வடிவங்களில் ஒன்று எனவே இது பெல் மற்றும் லாபாதுலா ஆகியோரால் உருவாக்கப்பட்டது இது 1974 இல் உருவாக்கப்பட்டது இந்த குறிப்பிட்ட மாதிரியின் நோக்கம் அந்த நிலைக்கு அழிக்கப்பட்டவர்களுக்கு இன்பர்மேஷன் ஃப்ளோ ஆகவில்லை என்பதை உறுதி செய்வதாகும் எனவே பெல் லாபாதுலா மாதிரி மூன்று பண்புகள் அல்லது மூன்று விதிகளை வழங்குகிறது எனவே பெல் லாபாதுலா மாதிரி அக்சஸ் கன்ட்ரோல் இன் முதல் மாதிரி இது உதவியாளரின் பாதுகாப்பை முறையாக நிரூபிக்க அனுமதிக்கிறது நான்கு அக்சஸ் முறைகள் படிக்க எழுத சேர்க்க மற்றும் செயல்படுத்துகின்றன எனவே இந்த நான்கு அக்சஸ் முறைகள் பாடங்களுக்கும் பொருள்களுக்கும் இடையில் வரையறுக்கப்பட்டுள்ளன வேறுவிதமாகக் கூறினால் இந்த நான்கு அக்சஸ் முறைகள் அனுமதி நிலைகள் மற்றும் வகைப்பாடு நிலைகளுக்கு வரையறுக்கப்பட்டுள்ளன எனவே இது ஒரு பொருள் சில அனுமதி நிலை ஒரு குறிப்பிட்ட வகைப்பாடு மட்டத்தில் பொருட்களை அணுக முடியும் எனவே பெல் லாபாதுலா மாதிரி மூன்று வெவ்வேறு பண்புகளை வரையறுக்கிறது இது நோ ரீட் அப் என்பதை வரையறுக்கிறது அல்லது எளிய பாதுகாப்பு சொத்து அல்லது SS சொத்து என்றும் அழைக்கப்படுகிறது இது நோ ரைட் டவுன் அல்லது ஸ்டார் சொத்து என அழைக்கப்படும் இரண்டாவது சொத்தையும் வரையறுக்கிறது இறுதியாக அது டிஸ்க்ரிஷனரி செக்யூரிடி சொத்தை வரையறுக்கிறது அக்சஸ் மேட்ரிக்ஸ் அடிப்படையாகக் கொண்ட ஒவ்வொரு அணுகலுக்கும் இது மத்தியஸ்தம் செய்கிறது எனவே இந்த இரண்டு கொள்கைகள் என்ன என்பதைப் பார்ப்போம் நோ ரீட் அப் மற்றும் நோ ரைட் டவுன் அடிப்படையில் நோ ரீட் அப் உடன் இதுதான் நடக்கும் உங்களிடம் ஒரு ரகசிய அனுமதி நிலை உள்ளது என்று சொல்லலாம் எனவே நோ ரீட் அப் என்றால் இந்த பொருள் உயர் வகைப்பாடு அளவைக் கொண்ட எந்தவொரு பொருளையும் படிக்க முடியாது என்று பொருள் எனவே எடுத்துக்காட்டாக இந்த பொருள் எந்த சிக்ரெட் பொருட்களையும் அல்லது எந்த டாப் சிக்ரெட் பொருட்களையும் படிக்க முடியாது மறுபுறம் ரகசியத்தின் அனுமதி அளவைக் கொண்ட இந்த பொருள் ரகசியமாக வகைப்படுத்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் வகைப்படுத்தப்படாத அனைத்து பொருட்களையும் படிக்க முடியும் ஆகவே இன்பர்மேஷன் ஃப்ளோ குறைந்த வகைப்பாடு மட்டத்திலிருந்து உயர் வகைப்பாடு நிலைக்கு மட்டுமே கட்டுப்படுத்தப்படுவதைக் காண்கிறோம் மாறாக அல்ல கூடுதலாக பெல் லாபாதுலா மாதிரியானது நோ ரைட் டவுன் என அழைக்கப்படும் இரண்டாவது சொத்து ஆகும் எனவே இந்த குறிப்பிட்ட சொத்து என்னவென்றால் ரகசியத்தின் அனுமதி நிலை கொண்ட ஒரு பொருள் ரகசிய நிலை அல்லது சிக்ரெட் நிலை அல்லது டாப் சிக்ரெட் மட்டத்தில் பொருட்களை எழுத முடியும் அது வகைப்படுத்தப்படாத எந்தவொரு பொருளுக்கும் எழுத முடியாது இப்போது இந்த குறிப்பிட்ட சொத்து புரிந்துகொள்வது சற்று கடினம் அடிப்படையில் நாம் இங்கு கட்டுப்படுத்துவது என்னவென்றால் ஒரு குறிப்பிட்ட அனுமதி நிலை கொண்ட ஒரு பயனர் குறைந்த வகைப்பாடு மட்டத்தில் உள்ள பொருள்களுக்கு உரிமை பெற முடியாது என்பதுதான் மறுபுறம் இந்த குறிப்பிட்ட பொருள் அனைத்து பொருட்களுக்கும் உயர் வகைப்பாடு மட்டத்தில் எழுத முடியும் இப்போது இந்த குறிப்பிட்ட ஸ்லைடில் பெல் லாபாதுலா மாதிரி ஏன் நோ ரைட் டவுன் என்பதை வரையறுக்கிறது ரகசிய அனுமதி உள்ள ஒரு செயல்முறை இங்கே உள்ளது என்று வைத்துக் கொள்வோம் இந்த குறிப்பிட்ட செயல்முறையானது ரகசியமாக வகைப்படுத்தப்பட்ட பொருட்களைப் படிக்க முடியும் என்று பொருள் இந்த செயல்முறை ஒரு தீம்பொருள் அல்லது ட்ரோஜனால் பாதிக்கப்பட்டுள்ளது என்று இப்போது கருதுவோம் இந்த ட்ரோஜன் அதை செயல்படுத்தும்போது அதன் பரேன்ட் செயல்முறையின் அனைத்து சலுகைகளையும் பெறுகிறது இந்த விஷயத்தில் ட்ரோஜன் ரகசியத்தின் அனுமதியுடன் இயங்கும் எனவே ட்ரோஜன் அனைத்து ரகசிய கோப்புகளையும் படிக்க முடியும் இப்போது ட்ரோஜன் நோ ரைட் டவுன் கொள்கை இல்லாவிட்டால் என்ன செய்ய முடியும் இந்த ட்ரோஜன் என்ன செய்ய முடியும் என்பது இந்த ரகசிய கோப்புகளை வகைப்படுத்தப்பட்ட மட்டத்திற்கு எழுத முடியும் ஆகவே ரகசியத்திலிருந்து வகைப்படுத்தப்படாத இன்பர்மேஷன் இன் ஃப்ளோ இருப்பதைக் காண்கிறோம் அதிக வகைப்பாடு மட்டத்திலிருந்து குறைந்த வகைப்பாடு நிலைக்கு இத்தகைய ஃப்ளோகளைத் தடுக்கும் பொருட்டு பெல் லாபாதுலா மாதிரி நோ ரைட் டவுன் என்ற கொள்கையை வரையறுக்கிறது எனவே இங்கு கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம் என்னவென்றால் பெல் லாபாதுலா மாதிரி குறைந்த வகைப்பாடு மட்டத்தில் உள்ள கோப்புகளுக்கு எழுதுவதைத் தடுக்கும்போது அதிக வகைப்பாடு மட்டங்களில் கோப்புகளுக்கு எழுதுவதைத் தடுக்காது எனவே ரகசியமான அனுமதியுடன் பொருள் சிக்ரெட் மற்றும் டாப் சிக்ரெட் கோப்புகளை எழுத முடியும் என்பதே இதன் பொருள் இருப்பினும் இந்த பொருள் மற்ற கோப்புகளைப் படிக்க முடியாது எனவே பெல் லாபாதுலா மாதிரியில் இந்த குறிப்பிட்ட விதி சேர்க்கப்பட்டுள்ளது இதனால் பாதுகாப்புக்கான முறையான ஆதாரத்தை அடைய முடியும் பெல் லாபாதுலா மாதிரி வரையறுக்கும் மூன்றாவது சொத்து டி எஸ் சொத்து ஆகும் இது டிஸ்க்ரிஷனரி அக்சஸ் கன்ட்ரோல் ஐ குறிக்கிறது எனவே அது என்னவென்றால் உங்களிடம் மேன்டடரி அக்சஸ் கன்ட்ரோல் அல்லது ஒரு MAC அடுக்கு வரையறுக்கப்பட்டிருந்தாலும் நீங்கள் இன்னும் டிஸ்க்ரிஷனரி அக்சஸ் கன்ட்ரோல் ஐ கொண்டிருக்க வேண்டும் உங்கள் கணினியில் உள்ள வழிமுறை அடிப்படையில் MAC விதிகள் டிஸ்க்ரிஷனரி அக்சஸ் கன்ட்ரோல் கொள்கைகளை ஓவர்ரைட் செய்யும் ஒரு பயனர் அங்கீகரிக்கப்படாத நபர்களுக்கு தரவை வழங்க முடியாது இப்போது டிஸ்க்ரிஷனரி அக்சஸ் கன்ட்ரோல் கொள்கைகள் உட்பட்டால் அவன் அல்லது அவள் வேறொரு நபருக்கு சொந்தமான ஒரு ஆவணத்திற்கான அணுகலை வழங்கலாம் இருப்பினும் MAC விதிகள் பொருள்பட்டால் மட்டுமே இதை அனுமதிக்க முடியும் எனவே ஒரு குறிப்பிட்ட பொருள் ஒரு டாப் சிக்ரெட் அனுமதி நிலை என்று கூறலாம் எனவே இதன் பொருள் அந்த குறிப்பிட்ட பொருள் டாப் சிக்ரெட்டாக குறிக்கப்பட்ட இரண்டு கோப்புகளைப் படிக்க அல்லது எழுத முடியும் இப்போது பெல் லாபாதுலா மாதிரியில் உள்ள டிஸ்க்ரிஷனரி அக்சஸ் கன்ட்ரோல் இந்த குறிப்பிட்ட டாப் சிக்ரெட் பயனர் பிறருக்கு உரிமைகளை வழங்க அக்சஸ் மேட்ரிக்ஸைப் பயன்படுத்தலாம் என்பதை அனுமதிக்கும் எனவே இதன் பொருள் என்னவென்றால் டிஸ்க்ரிஷனரி அக்சஸ் கன்ட்ரோல் பொறிமுறையுடன் குறிப்பிட்ட பயனர் மற்ற பயனர்களுக்கு டாப் சிக்ரெட் பொருள்களுக்கான உரிமைகளை வழங்க முடியும் இருப்பினும் MAC விதிகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும் அதாவது நோ ரீட் அப்நோ ரைட் டவுன் என்பதே இதன் பொருள் இந்த குறிப்பிட்ட பயனர் ஒரே டாப் சிக்ரெட் மட்டத்தில் உள்ள பாடங்களுக்கான அணுகலை மட்டுமே பெறுவார் எனவே எடுத்துக்காட்டாக இந்த பொருள் வகைப்படுத்தப்படாததாகக் குறிக்கப்பட்டுள்ள மற்றொரு பாடத்திற்கு ரீட் அக்சஸ் வழங்க முடியாது எனவே டாப் சிக்ரெட் அனுமதி நிலை உடன் வகைப்படுத்தப்படாத அனுமதி நிலை உள்ள மற்றொரு பாடத்திற்கு ஆவணத்திற்கான வாசிப்பு அணுகலை வழங்க முடியாது எனவே கணினியில் டிஸ்க்ரிஷனரி அக்சஸ் கன்ட்ரோல் வழிமுறைகள் இருந்தாலும் மேன்டடரி அக்சஸ் கன்ட்ரோல் வழிமுறைகள் பல்வேறு அனுமதி நிலைகளில் அங்கீகரிக்கப்படாத தகவல்களைப் பெறுவதைத் தடுக்கும் என்பதை இது உறுதி செய்யும் பெல் லாபாதுலா மாதிரியின் வரம்புகள் பின்வருமாறு முதலில் நீங்கள் கவனித்திருப்பதைப் போல பெல் லாபாதுலா மாதிரி இரகசியமாக அல்லது இரகசியமாக குறிக்கப்பட்ட இரண்டு கோப்புகளை எழுத ரகசிய அனுமதி பெற்ற பயனரை அனுமதிக்கிறது என்பதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் இப்போது இது ஒருமைப்பாடு சிக்கல்களை உண்டாக்ககூடும் பெல் லாபாதுலா மாதிரி இரகசியத்தன்மையுடன் மட்டுமே அக்கறை கொண்டுள்ளது இது சரியான அனுமதி நிலை உள்ள பயனர்களை சரியான இருப்பிட மட்டத்துடன் அணுக அனுமதிக்கும் வடிவமைப்பாகும் பெல் லாபாதுலா மாதிரியின் மற்றொரு வரம்பு என்னவென்றால் நிலைகளில் மாற்றம் இருக்கும்போது ஒரு பயனருக்கு ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தின் டாப் சிக்ரெட் அனுமதிக்க வேண்டும் என்று வைத்துக் கொள்வோம் இப்போது சில சமயங்களில் பயனர் நிறுவனத்தை விட்டு வெளியேறுகிறார் என்று வைத்துக் கொள்வோம் அதனால் என்ன நடக்க வேண்டியது என்னவென்றால் பயனர் டாப் சிக்ரெட் இலிருந்து வகைப்படுத்தப்படாத அனுமதிக்கு செல்ல வேண்டும் எனவே இது இரகசியத்தன்மையை மீறுவதற்கு வழிவகுக்கும் இதன் பொருள் நிறுவனத்தில் இருக்கும் டாப் சிக்ரெட் தகவல்கள் இப்போது வகைப்படுத்தப்படாத பயனர்களால் அணுகப்படுகின்றன எனவே பெல் லாபாதுலா மாதிரியால் இந்த மீறலைக் கண்டறிய முடியாது எனவே நிலைகளில் மாற்றம் ஏற்படும் போதெல்லாம் கூடுதல் விதி தேவைப்படும் இதை அடைவதற்கு பெல் லாபாதுலா மாதிரிக்கு வரையறுக்கப்பட்ட ட்ரேன்க்யூலிட்டி ப்ராபர்ட்டிஸ் எனப்படும் கூடுதல் விதி உள்ளது ட்ரேன்க்யூலிட்டி ப்ராபர்ட்டி இரண்டு வடிவங்கள் உள்ளன வலுவான ட்ரேன்க்யூலிட்டி ப்ராபர்ட்டி மற்றும் பலவீனமான ட்ரேன்க்யூலிட்டி ப்ராபர்ட்டி ஒரு அமைப்பின் வாழ்நாளில் பாடங்களும் பொருட்களும் லேபிள்களை மாற்றாது என்று ஒரு வலுவான ட்ரேன்க்யூலிட்டி ப்ராபர்ட்டி வரையறுக்கப்படுகிறது குறிப்பிட்ட பாடத்திற்கு டாப் சிக்ரெட் என்று அனுமதி இருந்தால் ஒரு குறிப்பிட்ட பொருள் கணினியின் முழு காலத்திற்கும் ஒரு டாப் சிக்ரெட் அனுமதியில் இருக்கும் ரகசியமாகச் சொல்வது என ஒரு பொருள் வரையறுக்கப்பட்டால் அந்த பொருள் கணினியின் முழு வாழ்நாளிலும் ரகசியமாகவே இருக்கும் எனவே பலவீனமான ட்ரேன்க்யூலிட்டி ப்ராபர்ட்டி பின்வருமாறு வரையறுக்கப்படுகிறது மற்றும் பாதுகாப்புக் கொள்கையின் உணர்வை மீறும் வகையில்பாடங்கள் மற்றும் பொருள்கள் லேபிளை மாற்றாது அடிப்படையில் இந்த பலவீனமான ட்ரேன்க்யூலிட்டி ப்ராபர்ட்டி நமது பாடங்களை வரையறுக்க வேண்டும் மற்றும் பொருள்கள் நிலைகளை மாற்ற முடியும் இதனால் பெல் லாபாதுலா பண்புகள் மீறப்படாது அதே நேரத்தில் இந்த வலுவான ட்ரேன்க்யூலிட்டி ப்ராபர்ட்டி உடன் கணினியின் பாதுகாப்பை எளிதில் நிரூபிக்க முடியும் பலவீன ட்ரேன்க்யூலிட்டி ப்ராபர்ட்டி பாதுகாப்பை நிரூபிக்க உடன் மிகவும் கடினமாகிறது மறைந்துள்ள சேனல்களைப் பொறுத்து பெல் லாபாதுலா மாதிரியின் மற்றொரு வரம்புகள் உள்ளன எனவே ரகசியமான அனுமதியுடன் இயங்கும் இந்த குறிப்பிட்ட செயல்முறையை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லலாம் இப்போது பெல் லாபாதுலா மாதிரி இந்த குறிப்பிட்ட செயல்பாட்டில் அல்லது எந்த ட்ரோஜன் இயங்கும் என்பதை உறுதி செய்யும் இந்த குறிப்பிட்ட செயல்முறையில் இரகசியமான தகவல்களை வகைப்படுத்தப்படாத நிலைக்கு மாற்ற முடியாது இருப்பினும் பெல் லாபாதுலா மாதிரி இருந்தபோதிலும் தகவல்தொடர்பு இன்னும் ஏற்படக்கூடும் எனவே இவை மறைந்துள்ள சேனல்கள் என அழைக்கப்படுகின்றன எனவே மறைந்துள்ள சேனல்கள் அடிப்படையில் தகவல்தொடர்புக்கான ஒரு சேனலாகும் இது வடிவமைப்பால் நோக்கம் கொண்டதல்ல எடுத்துக்காட்டாக பயனர் பக்க பிழைகள் கோப்பு பூட்டு கேச் நினைவகம் கிளை முன்னறிவிப்பாளர்கள் மற்றும் பலவற்றை மறைந்துள்ள சேனல்களாக பயன்படுத்தலாம் எனவே இந்த சேனல்கள் அதிக சத்தமாக இருந்தாலும் பெல் லாபாதுலா மாதிரி அல்லது வேறு எந்த எம் எஸ் மாதிரி பிறை ஆகியவற்றால் ஈர்க்கப்பட்ட ஒரு வகைப்பாடு மட்டத்திலிருந்து மற்றொரு அங்கீகரிக்கப்படாத வகைப்பாடு நிலைக்கு தகவல்களை மாற்றுவதற்கு இன்னும் பயன்படுத்தப்படலாம் பின்னர் ஒரு சொற்பொழிவில் நாம் ஒரு மறைந்துள்ள சேனலின் உதாரணத்தையும் மேலும் எப்படி மறைந்துள்ள சேனல் நடைமுறையில் செயல்படுகிறது என்பதையும் பார்ப்போம் எனவே இப்போது ஒரு எம் எஸ் மாடலின் மற்றொரு எடுத்துக்காட்டைப் பார்ப்போம் எனவே இது பிபா மாடல் என்று அழைக்கப்படுகிறது மேலும் இது பெல் லாபாதுலா மாடல் இன் தலைகீழாக உள்ளது அதே நேரத்தில் பெல் லாபாதுலா மாடல் ரகசியத்தன்மையுடன் மட்டுமே அக்கறை கொண்டுள்ளது மற்றும் ஒருமைப்பாடு பற்றி கவலைப்படவில்லை மறுபுறம் பிபா மாதிரி முக்கியமாக ஒருமைப்பாட்டுடன் தொடர்புடையது எனவே அங்கீகரிக்கப்படாத பயனர்கள் ஒரு பொருளில் மாற்றங்களைச் செய்வதைத் தடுப்பதே பிபா மாதிரியின் முக்கிய பங்கு பிபா உடைமை 1975 ஆம் ஆண்டில் கென்னத் ஜே பிபாவால் முன்மொழியப்பட்டது மேலும் இது டிஎஸ் விதிக்கு கூடுதலாக இரண்டு விதிகளை வரையறுக்கிறது முதல் விதி நோ ரீட் டவுன் அல்லது அது எளிய ஒருமைப்பாடு தேற்றம் அதே நேரத்தில் இரண்டாவது விதி நோ ரைட் அப் அல்லது அது ஸ்டார் ஒருமைப்பாடு தேற்றம் எனவே எளிமையான ஒருமைப்பாடு தேற்றத்துடன் ஒரு குறிப்பிட்ட அனுமதியுடன் ஒரு குறிப்பிட்ட பொருள் ஒரு அனுமதியிலுள்ள பொருட்களைப் படிக்க முடியும் இது அதே அனுமதியிலும் பொருள்களைப் படிக்க முடியும் மேலும் இது குறைந்த அனுமதியில் பொருள்களுக்கு உரிமையளிக்கும் எனவே இன்பர்மேஷன் ஃப்ளோ பாதையை நீங்கள் காண்கிறீர்கள் இன்பர்மேஷன் ஃப்ளோ அதிக அனுமதி மட்டத்திலிருந்து குறைந்த அனுமதி நிலைக்கு செல்ல முடியும் மறுபுறம் பிபா உடைமை நோ ரீட் அப்நோ ரைட் அப் ஐ அனுமதிக்காது வேறுவிதமாகக் கூறினால் பிபா மாதிரி குறைந்த மட்டத்திலிருந்து உயர் மட்டத்திற்கு இன்பர்மேஷன் ஃப்ளோ ஐ தடுக்கும் எனவே பிபா மாதிரி ஏன் ரீட் டவுன் ஐ தடுக்கிறது அடிப்படையில் ரீட் டவுன் அனுமதிக்கப்பட்டால் அதிக ஒருமைப்பாடு பொருள் குறைந்த ஒருமைப்பாடு ஆவணத்தால் மாற்றப்படலாம் எனவே எடுத்துக்காட்டாகஜெனரல் கேப்டன்கள் மற்றும் தனியார் போன்ற ஒரு படிநிலை நம்மிடம் உள்ளது என்று சொல்லலாம் எனவே இதற்கு நீங்கள் பிபா மாதிரியைப் பயன்படுத்தும்போது அது ஒரு ஆவணம் உருவாக்கப்பட்டது ஜெனரல் அனைத்து பாடங்களுக்கும் குறைந்த மட்டத்தில் படிக்கக்கூடியதாக இருக்கும் என்று கூறுவோம் மேலும் பிபா மாதிரியானது நோ ரீட் டவுன்க்கான உடைமையை வரையறுக்கிறது எனவே இதன் பொருள் என்னவென்றால் கேப்டன்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கோப்பை ஜெனரலால் படிக்க முடியாது எனவே பிபா மாதிரியானது பல இயக்க முறைமைகளில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அடிப்படையில் இது கணினி கோப்புகளை கணினியில் உள்ள அனைத்து பயனர்களால் படிக்க முடியும் என்பதை உறுதி செய்யும் இருப்பினும் கணினி கோப்புகளை எந்தவொரு பயனற்ற பயனர்களாலும் மாற்றியமைக்க முடியாது இந்த பாடத்திட்டத்தின் அடுத்த சொற்பொழிவு மறைந்துள்ள சேனல்களைப் பற்றிய கூடுதல் விவரங்களைப் பார்ப்போம் ஒரு கேச் மறைந்துள்ள சேனலின் உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் மேலும் ஒரு நிறுவனத்தை மற்றும் அங்கீகரிக்கப்படாத வகையில் ஒரு நிறுவனத்திலிருந்து மற்றொரு நிறுவனத்திற்கு தகவல் எவ்வாறு பாயும் என்பதைப் பார்ப்போம்